நாம் அடுத்ததாக ARM எனப்படும் ஒரு உயர்நிலை நுண் கட்டுப்படுத்தியை பற்றி பார்ப்போம் இது மிகவும் பிரபலமான ஒன்றாகும் ஏனென்றால் இந்த நுண்கட்டுப்படுத்தி அனைத்து வகையான கருவிகளிலும் காணப்படும் ஒன்றாகும் உதாரணமாக நாம் பயன்படுத்துகின்ற கைபேசி புகைப்பட கருவிகள் camera cameras போன்றவற்றில் இவை இருக்கின்றன நாம் மின்சக்தி தொடர்பான அக்கறை கொள்ளுதல் வேண்டும் எனவே நாம் குறைந்த மின்சக்தியில் இயங்கும் ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் அதேசமயம் அதிவேக செயல்பாடு பாதிக்காத வண்ணம் இருத்தல் வேண்டும் இது ARM பிராசஸர்களில் மிகவும் பிரபலம் அதுமட்டுமின்றி இதன் சிறப்பம்சங்கள் இதை தனித்துவமான ஒன்றாக வைத்துள்ளது நம் தேவைகளுக்கு தகுந்தாற்போல் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் 8051 அல்லது 8085 அல்லது நாம் விவாதித்த வேறு எந்த ஒரு பிராசஸராக இருந்தாலும் அவை முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் நாம் பார்க்கக்கூடிய இந்த ARM இல் ஒரு குறிப்பிட்ட பகுதியைமட்டும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் மற்ற பகுதிகளை அணைத்து வைக்க முடியும் என்றபோதிலும் ARM இன் அடிப்படை தத்துவத்தை மீறாமல் பின்பற்றுகிறோம் இந்த நுண்கட்டுப்படுத்தியை பற்றி பார்க்கலாம் இந்த ARM நுண்கட்டுப்படுத்தி ஒரு 32 பிட் RISC கட்டமைப்பை கொண்டதாகும் RISC கட்டமைப்பு என்பது குறைக்கப்பட்ட கட்டளை தொகுப்பு கணினி ஆகும் மேற்சொன்னவாறு இவை 32 பிட் பிராசஸர்கள் ஆகும் 8051 மற்றும் 8085 போன்றவை 8 பிட் பிராசஸர்கள் ஆகும் 32 பிட் என்பது உள்தகவல் இயங்கும் வீதத்தை குறிப்பது ஆகும் நாம் பிராஸஸரை இரு வகைப்படுத்தலாம் கட்டளைகள் அமைப்பை பொறுத்து CISC மற்றும் RISC என இரு வகைகள் உள்ளன CISC என்பது கடின கட்டளை தொகுப்பு கணினி ஆகும் RISC குறைக்கப்பட்ட கட்டளை தொகுப்பு கணினி ஆகும் ஒன்று கடின கட்டளை மற்றொன்று குறைக்கப்பட்ட கட்டளை கொண்ட பிராசஸர் ஆகும் குறைக்கப்பட்ட கட்டளை தொகுப்பு கணினி பற்றி பார்ப்போம் இரண்டிற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு யாதெனில் ஒரு ப்ராசசர் வடிவமைப்பாளராக புதிய ப்ராசசர் கட்டமைப்புகளையும் பல கட்டளைகளையும் அந்த பிராசஸர்களில் உள்ளிடுகிறோம் அந்த கட்டளைகள் கடினமானதாக இருக்கலாம் உயர்மட்ட மொழியில் ஒரு நிரல் எழுதும்போது அங்கு இந்த பிராஸஸரை பயன்படுத்தலாம் உதாரணமாக நாம் C மொழியில் ஒரு நிரல் எழுதினால் அதை எந்திர குறியீடாக மாற்ற வேண்டும் நாம் எழுதிய உள்ளீடு எந்திர குறியீட்டு மொழியில் ப்ராசசருக்கு உள்ளே கொடுக்கப்படும் இந்த பரிமாற்றம் எப்படி செய்யப்படுகிறது இந்த பரிமாற்றம் கம்பைலர் எனும் கருவி மூலம் செய்யப்படுகிறது கம்பைலர் உருவாக்கம் செய்யும்போது ஒவ்வொரு கட்டளையும் உயர்மட்ட மொழி நிரல் ஆக இருப்பதை உறுதி செய்யும் அதாவது ஒவ்வொரு கட்டளை தொகுப்பு கம்பைலரும் எந்திர குறியீடாக மாற்றப்படுகிறது எனவேதான் ஒவ்வொரு உயர்மட்ட கட்டளையும் அப்படியே எந்திர மொழி அறிக்கைகளாக மாற்றப்படுகிறது உதாரணமாக இப்பொழுது உங்களுக்கு ஒரு பணி வழங்கப்பட்டுள்ளது அது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட பகுதியை உங்களுக்கு கொடுக்கிறோம் அது ஒரு செவ்வக பகுதியாக இருக்கட்டும் அதேபோல் ஒரு சிறிய செவ்வக பகுதிகள் மற்றும் இதைப்போல் சிறிய சிறிய பகுதிகளும் கொடுக்கப்பட்டுள்ளதாக எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறிய பகுதிகள் மூலம் உங்களுடைய செவ்வகத்தை நிரப்பவேண்டும் நாம் இப்பொழுது இதை நிரப்ப முயற்சி செய்வோம் இப்பொழுது இந்த பெரிய பகுதியை கொண்டு நிரப்புவோம் பிறகு மீதமுள்ள பகுதியை நிரப்ப கூடிய ஒரு சரியான பகுதி நமக்கு இல்லை எனவே நாம் இந்த பகுதியை வைத்து நிரப்பினால் அதில் ஒரு சில பகுதிகள் செவ்வகத்தை நிரப்பும் மற்றவை வீணாகும் அதை நாம் அகற்றி விடுகிறோம் இதில் பெரிய செவ்வகம் என்பது நிரல் ஆகும் சிறு சிறு பகுதிகள் அவற்றுக்கான கட்டளைகள் ஆகும் எனவே இந்த சிறு சிறு பகுதிகளான கட்டளைகளை கொண்டு பெரிய செவ்வகத்தை உருவாக்குகிறோம் கட்டளைகளில் சில கடினமானதாகவும் ஒரு சில கட்டளைகள் எளிமையானதாகவும் இருக்கும் ஆனால் சரியாக பொருந்த கூடிய பகுதி இல்லை எனவே இந்த பகுதியுடைய கணக்கீட்டின்போது நான் இந்த கட்டளையை பயன்படுத்துகிறேன் அதில் சில செயல்எண்களை பூஜ்ஜியமாக மாற்றுகிறோம் எனவே இந்த பகுதி நிரலில் அர்த்தமற்றதாகி விடுகிறது அடுத்து இப்படி ஒரு சூழ்நிலையை எடுத்துக் கொள்வோம் அதாவது இதே சூழலில் உங்களுக்கு ஒரே மாதிரி அளவுள்ள சிறிய பகுதிகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் ஏனெனில் இதைக்கொண்டு நாம் எளிதாக பெரிய பகுதியை நிரப்பி விடலாம் அதேசமயம் முந்தைய சூழ்நிலையோடு ஒப்பிடும்போது இப்போது குறைந்த அளவு பகுதிகள் மட்டுமே வீணாக செல்லும் இதுபோன்ற சூழல் தான் RISC இல் நடக்கிறது RISC இல் தனிப்பட்ட கட்டளைகள் எல்லாம் இந்த சிறுசிறு பகுதிகளை போல் ஆகும் அவையெல்லாம் ஒரே மாதிரியானவை எனவே அந்த கட்டளைகள் அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அளவு கொண்டவை அதேபோல அவற்றின் இயக்கு நேரங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை எனவே இந்த கட்டளைகள் அனைத்தும் ஏறக்குறைய ஒரே அளவு மற்றும் ஒரே நேரம் கொண்டவை ஆகும் இந்த CISC பிராசஸரில் கட்டளைகள் அனைத்தும் வெவ்வேறு அளவு கொண்டவை உதாரணமாக 8086 பிராசச்ரில் நகர்த்தல் கட்டளை என்பது 2 பைட்டுகள் முதல் 6 பைட்டுகள் வரை இருக்கும் இதன் காரணமாக கட்டளைகளை பெறுதல் செய்வதற்கும் இயக்குவதற்கும் வெவ்வேறு நேரங்கள் ஆகின்றது ஒவ்வொரு கட்டளைக்கும் ஒவ்வொரு செயல்படுத்தும் நேரம் உள்ளது உதாரணமாக ஷிப்ட் கட்டளையை எடுத்துக்கொண்டால் அது வெறும் மூன்று சுழற்சிகள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் இதுவே பெருக்கல் செயல்பாடு என்றால் அது 60 முதல் 70 சுழற்சிகள் வரை எடுத்துக்கொள்ளும் இவ்வாறு நாம் எடுத்துக் கொண்டுள்ள கட்டளையை பொறுத்து இயக்கு நேரம் மற்றும் அளவு மாறுபடும் வேறு சிறந்த வழியை நாம் எடுக்கலாமா முன்பெல்லாம் ப்ராசசர் வடிவமைப்பாளர் குழுக்களும் கம்பைலர் வடிவமைப்பாளர் குழுக்களும் தனித்தனியே செயல்பட்டு வந்தன பெரும்பாலும் ப்ராசசர் வடிவமைப்பாளர்கள் கொடுக்கக்கூடிய கட்டளைகள் கடினமானதாக இருக்கும் எனவே அதை பெரும்பாலும் கம்பைலர் வடிவமைப்பாளர்கள் பயன்படுத்துவதில்லை இதுவே RISC தத்துவத்திற்கு தொடக்கப்புள்ளியாக அமைந்தது கம்பைலர் வடிவமைப்பாளர்கள் சமஅளவு மற்றும் சமநீளம் கொண்ட கட்டளைகளை எதிர்பார்த்தனர் ஏனென்றால் அத்தகைய கட்டளைகள் மூலம் சுலபமாக சமன்பாட்டினுடைய மதிப்பீடு மற்றும் கட்டளைகளின் மதிப்பீடு ஆகியவற்றை கொண்டு நாம் உருவாக்கக்கூடிய நிரலின் அளவு மற்றும் இயக்கு நேரத்தை யூகிக்க முடியும் நாம் அதை எளிமையாக சொல்ல முடியும் இதுவே RISC கணினி திட்டத்தின் குறிக்கோளாகும் CISC உடன் ஒப்பிடுகையில் RISC என்பது கட்டளையின் அளவைப் பொறுத்தும் பதிவேடுகளை பொறுத்தும் முற்றிலும் மாறுபடும் RISC ப்ராசசரை பொறுத்தமட்டில் நாம் அதில் ஏராளமான பதிவேடுகளை காண முடியும் CISC உடன் ஒப்பிடும்போது இந்த RISC ப்ராசசரில் ஏராளமான பதிவேடுகளை உள்ளடக்கியது எனவே அவை கட்டளைகள் இயக்கு திறனை ஊக்குவிக்கும் இங்கே கட்டளைகளின் செயல் எண்கள் CPU பதிவேட்டில் இருப்பதால் அவற்றின் இயக்கம் மிகவும் வேகமாக இருக்கும் இவ்வாறு RISC பராசசர் ஏராளமான பதிவேடுகளை கொண்டிருப்பதால்கம்பைலர் வடிவமைப்பாளர்கள் அதில் தற்காலிக மாறிகளை ஏற்றம் செய்து இந்த அமைப்பை துரிதமாக வடிவமைக்கவும் துரிதமாக இயக்க வைக்கவும் முடியும் இதுவே RISC வடிவமைப்பு தத்துவத்தின் பின்புலம் ஆகும் இந்த ARM என்பது அடிப்படையில் ஒரு 32 பிட் RISC கட்டமைப்பை கொண்டு ARM கார்ப்பரேஷனால் உருவாக்கப்பட்டது முன்பு இது ஆக்ரன் RISC எந்திரம் என்று அழைக்கப்பட்டது ARM அடிப்படையில் CPU மற்றும் SOC தயாரிப்புகளை உற்பத்தி செய்ய நிறுவனங்களுக்கு உரிமம் கொடுக்கப்பட்டது மற்றுமொரு சுவாரசியமான தகவல் என்னவென்றால் எந்த ஒரு சிப்களும் ARM என்ற பெயரில் காணமுடியாது அதேசமயம் 8051 8085 என்ற எண்கள் குறித்த சிப்களை காணமுடியும் ARM என பெயரிடப்பட்ட சிப்களை காணமுடியாது காரணம் ARM நிறுவனம் எந்த ஒரு சிப்களையும் உற்பத்தி செய்வதில்லை ஆனால் வடிவமைப்பு செய்கின்றன பிறகு அந்த வடிவமைப்பின் உரிமத்தை பல்வேறு நிறுவனங்களுக்கு வழங்குகிறது அந்த நிறுவனங்கள் XP ST மைக்ரோ எலக்ட்ரானிக் STM சீரிஸ் மற்றும் இன்னும் பிற சீரிஸ்களில் வெளியிடுகின்றன அவற்றில் ARM என்பது குறிக்கபட்டிருக்கது ஆகவே அவர்கள் சுயமாக ஒரு ப்ராசசர் வைத்துள்ளனர் தங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையும் வகையில் அதை மாற்றி அமைக்கின்றனர் ARM அடிப்படையில் செய்யக்கூடிய CPU வடிவமைப்புகளில் மென்பொருள் விளக்கங்கள் ஏற்றப்பட்டிருக்கும் அவற்றை நாம் உரிய உரிமகட்டணம் செலுத்தி பெற்றுக்கொண்டு நம் தேவைக்கு தகுந்தாற்போல் மாற்றி அமைத்துக்கொள்ளவேண்டும் இது சிஸ்டம் ஆன் சிப் வடிவமைப்பிற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இதுவே பிசிபி வடிவமைப்பு எனில் நாம் தனியாக மெமரி பிராசஸர் memory processor மற்றும் இதர அமைப்புகள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் சிஸ்டம் ஆன் சிப் வடிவமைப்பில் மேற்கூறிய அனைத்தும் சிலிக்கான் செதிலில் உருவாக்கப்பட்டிருக்கும் எனவே அனைத்து தொடர்புகளும் சிப் தொடர்புகளாக மாறிவிடும் பிறகு அவை துரிதமாக செயல்படும் நாம் வெவ்வேறு விற்பனையாளர்களிடம் இருந்து மென்கரு பெற்று அதை நாம் செதிலில் ஏற்றம் செய்கிறோம் பலகை வடிவமைப்பை எடுத்துக்கொண்டால் உதாரணமாக 8051 சிப் என்க அந்த சிப் முழுவதுமாக பலகையில் இருக்க வேண்டும் வேறு மாற்று வழி கிடையாது இதுபோன்ற சூழ்நிலைகளில் உரிமம் கொடுப்பவர்கள் தங்களுக்கு ஏற்றவாறு ARM கட்டளை அமைப்பு கொண்ட கட்டமைப்பை ப்ராசசர் உருவாக்கம் செய்கின்றனர் அடுத்ததாக ARM இன் தனிச் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் முதலில் ARM கருக்கள் மிகவும் எளிமையானவை மற்றும் அவை மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலான டிரான்சிஸ்டர்களை உடையவை அவற்றின் கருக்கள் மிகவும் எளிமையாக உருவாக்கப்பட்டவை அவை குறைந்த எண்ணிக்கையிலான டிரான்சிஸ்டர்களை கொண்டுள்ளது மேலும் சிலிக்கான் செதிலியில் மற்ற பாகங்களை இணைப்பதற்காக போதிய இடம் கொண்டதாக இருக்கும் ஆகவே மற்ற செயல்பாடுகளை மேற்கொள்ள அந்த இடம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றுமொரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால் கட்டளை தொகுப்பு கட்டமைப்பு மற்றும் குழாய் தொடர் தொகுதி வடிவமைப்பு ஆகிய இரண்டும் குறைந்த மின் ஆற்றலை பயன்படுத்தும் நோக்கம் கொண்டவை எனவே கட்டளை தொகுப்பு கட்டமைப்பு பதிவேடுகள் குழாய் தொடர் தொகுதி வடிவமைப்பு ஆகிய அனைத்துமே மின் ஆற்றலை குறைக்கும் நோக்கம் கொண்டவை இங்கு மின் ஆற்றல் என்பது முக்கியமாக கருத்தில் கொள்ளவேண்டிய ஒன்றாகும் குறிப்பாக உட்பொதிக்கப்பட்ட பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தும்போது மின்னாற்றல் குறித்து கவனம் கொள்ளுதல் வேண்டும் மின் ஆற்றலை குறைத்து பயன்படுத்துகிறோம் என்றால் நிச்சயம் அது உதவிகரமாக இருக்கும் உதாரணமாக நாம் ஒரு கைபேசியை வாங்குகிறோம் என வைத்துக்கொள்வோம் அப்பொழுது சில விஷயங்களை கருத்தில் கொள்வோம் அதாவது கைபேசி உடைய அளவு மற்றும் கைபேசி உடைய திரை அளவு ஆகியவற்றை பார்ப்போம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய திரை அளவு இருக்கிறது என்றால் மற்றொருபுறம் நாம் மின்கலத்தை பார்க்கவேண்டும் அதன் அளவு மின்சுற்றின் அளவைப் பொறுத்து அதிகமாக தேவைப்படும் இப்பொழுது சிறிய மின்கலத்தை பயன்படுத்தினால் அது நீண்ட நேரம் கைபேசியை இயக்குவதற்கான மின் ஆற்றலை கொடுக்காது நாம் மீள்நிரப்பு செய்ய வேண்டியதிருக்கும் இப்பொழுது உங்கள் கைபேசி குறைந்த அளவு மின் ஆற்றலை மட்டுமே பயன்படுத்திக்கொள்கிறது என்றால் நமக்கு இந்த சிறிய மின்கலம் போதுமானதாக இருக்கும் மீள்நிரப்பிய பின் அதிக நேரம் அதை பயன்படுத்தலாம் ARM பிராசஸரானது 16 பிட் thumb கட்டளைகள் தொகுப்பினை கையாளும் திறன் கொண்டது எனவே மற்ற பிராஸஸரை போல் அல்லாமல் ARM பிராசஸர் இரண்டு விதமான கட்டளை தொகுப்புகளை உள்ளடக்கியது ஒன்று ARM எனப்படும் 32 பிட் கட்டளை பின்னர் 16 பிட் கட்டளை தொகுப்பு என்பன 32 பிட் கட்டளை தொகுப்பிற்கு பதிலாக 16 பிட் கட்டளை தொகுப்பை பயன்படுத்துவதால் கிடைக்கும் பலன் என்னவென்றால் உங்களுடைய மெமரி 32 பிட் வார்த்தையாக ஒருங்கிணைக்கப்படும் இங்கே மெமரியை அணுகும்போது ஒரே முறையில் இரண்டு கட்டளைகளை பெறமுடியும் இவ்வகையில் மெமரியை அணுகக்கூடிய எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது அதாவது ஒரு முறை மெமரியை அணுகும்போது இரு கட்டளைகளை பெறமுடியும் இதனால் மொத்த செயல்பாட்டின் வேகம் அதிகரிக்கிறது மற்றும் தகவல் கடத்திகளில் நடக்கும் பரிமாற்றங்களும் குறைகிறது எனவே அதிகமுறை மெமரியை அணுக வேண்டியது அவசியம் இருக்காது அதுமட்டுமல்லாது தகவல் கடத்தியின் செயல்பாடும் குறையும் இதனால் மின் ஆற்றல் நுகர்வு குறையும் ஒட்டுமொத்த செயல்பாடு அதிகரிக்கும் இதுபோல ஏராளமான சிறப்பம்சங்களை கொண்ட அதிவேக ப்ராசசர் இதுவாகும் மட்டு கட்டமைப்பை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த வடிவமைப்பானது சிறிய தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் நம் தேவையைப் பொறுத்து இந்த தொகுதி வேண்டும் அல்லது அந்த தொகுதி வேண்டாம் என தீர்மானித்துக் கொள்ளலாம் உதாரணமாக ARM ப்ராசசரின் பாதுகாப்பு தொகுதிகள் ஏற்றம் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் சிறிய உட்பொதிக்கப்பட்ட பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தும்போது பாதுகாப்பு தொகுதிகள் வேண்டாம் எனில் அதை உள்ளீடு செய்யாமல் தவிர்த்துக் கொள்ளலாம் இதேபோல் சமிக்ஞை செயலாக்க தொகுதிகள் உள்ளன அவை DSP நெறிமுறைகள் செயலாக்கத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இந்த சூழலில் DSP நெறிமுறைகள் தேவை இல்லாது இருக்கலாம் ஆகவே அவற்றை பயன்படுத்தாமல் தவிர்த்துக் கொள்ளலாம் இவ்வாறு தொகுதி கட்டமைப்பில் நமக்கு தேவையான தொகுதிகளை தேர்ந்தெடுத்து வடிவமைப்பில் பயன்படுத்தலாம் ஆனால் முழுஎண் குழாய் தொடர் தொகுதி கட்டாய பகுதியாகும் முழுஎண் செயல்பாடுகள் இயக்கப்படும் பகுதி கட்டாயமானதாகும் இதனால் எந்த ஒரு முழு எண் சார்ந்த கட்டளைகளும் கட்டாயமாக செயலாக்கம் செய்யப்படும் அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் போன்றவற்றை மேற்கொள்ள அடிப்படையாக இருக்கும் எனவே இந்தப் பகுதி கட்டாயமான ஒன்றாகும் மற்ற அனைத்தும் விரும்பினால் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது பயன்படுத்தாமல் விட்டுவிடலாம் ARM இன் மற்றுமொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இதில் JTAG போர்ட் உள்கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த JTAG போர்ட் உள் மின்சுற்று முன் மாதிரிகளை மேற்கொள்ள பயன்படும் ஒரு உதாரணம் மூலமாக விவரிப்போம் ஒரு பயன்பாட்டை மேம்படுத்துவதாக எடுத்துக்கொள்வோம் இங்கு எழுதியிருக்கும் பயன்பாட்டு குறியீடு ஒரு நுண் கட்டுப்படுத்தி நிரலமைப்பு மொழியில் எழுதப்பட்டுள்ளது இதை ஒரு கணினியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது இதுதான் அந்த கணினி இதில் அந்த நிரல் உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த கணினி அதற்குள் ஒரு போலிஉருவாக்கியை கொண்டுள்ளது அது நுண் கட்டுப்படுத்திக்காக உள்ள போலிஉருவாக்கி ஆகும் இதில் உருவாக்கியுள்ள நிரலை உருவகப்படுத்தி அது சரியாக இயங்குகிறதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ளமுடியும் அதேசமயம் நாம் எதிர்பார்க்கும் வெளியீட்டு மதிப்பு கிடைக்கிறதா என்பதை உறுதி செய்ய முடியும் அதன்பிறகு ஒரு மேம்படுத்தப்பட்ட தளம் ஒன்று உள்ளது அந்த தளத்தில் நாம் இந்த தொகுக்கப்பட்ட நிரலை பதிவிறக்கம் செய்துகொள்ளலாம் நம்முடைய நிரல் போலி உருவாக்கியில் சரியாக இயங்குகிறது எனில் அந்த நிரலை இதில் பதிவிறக்கம் செய்து பிறகு இந்த அமைப்பை வெளியில் எடுத்துக்கொள்ளலாம் இது தனியாக இயங்கும் ஆற்றல் கொண்ட அமைப்பாகும் உதாரணமாக போக்குவரத்து சமிக்ஞை கட்டுப்படுத்தி உருவாக்குகிறோம் என வைத்துக்கொள்வோம் இந்த போலி உருவாக்கியில் செயல்படுத்தும்போது சரியாக இயங்குகிறது என்றால் ஒரு பதிவிறக்க முறையை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து அதை எடுத்துக்கொண்டு போய் போக்குவரத்து சமிக்ஞை கட்டுப்படுத்தியில் நிறுவலாம் பிறகு அதை இயக்க முயற்ச்சிக்கலாம் ஆனால் அந்த நிரல் சரியாக இயங்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம் அதாவது நாம் போலி உருவாக்கியில் இயக்கியபோது சரியாக இயங்கியது ஆனால் ஒரு 8051 சிப்பில் பதிவிறக்கம் செய்து இயக்கும்போது சரியாக இயங்கவில்லை என்றால் இதற்கு காரணம் இந்த கட்டுப்படுத்தி வடிவமைப்பில் ஏதேனும் தவறு இருக்கலாம் உதாரணத்திற்கு A பதிவேட்டில் ஒரு குறிப்பிட்ட பிட் மாற்ற முடியாததாக இருக்கலாம் ஒரு பிட் எண் 4 என்க அது நிரந்தரமாக 1 அல்லது நிரந்தரமாக 0 என இருக்கலாம் அதை மாற்ற முடியாத எண்ணாக எடுத்துக்கொள்வோம் ஆக அந்த பிட் எப்பொழுதும் 1 என்றே இருக்கும் எனவே இயற்கையாகவே அந்த நுண்கட்டுப்படுத்தி அந்த நிரலை சரியாக செயலாக்கம் செய்ய முடியாது ஏனென்றால் A பதிவேட்டின் பிட் எப்பொழுதும் 1 என இருக்கும் அதுவே போலி கட்டுப்படுத்தி மூலம் அந்த தவறைக் கண்டு பிடிப்பது கடினம் ஏனென்றால் அந்த போலி கட்டுப்படுத்தி இயக்கம் முழுக்க முழுக்க கணினியில் நடைபெறுகிறது அதை நம்மால் ஒன்றும் செய்யமுடியாது ஆனால் நாம் இலக்கில் பதிவிறக்கம் செய்த பிறகு அதை இயக்க முற்படும்போது அது சரியாக இயங்கவில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அது இயங்காமல் போனதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கான காரணம் A பதிவேட்டில் இருப்பதை கண்டறிந்து அதை சரி செய்ய முற்படவேண்டும் இப்பொழுது அதை எவ்வாறு சரி செய்வது அதற்கு சில பொறிமுறைகள் கணினியில் இருக்கும் ஆகவே கணினி அந்த பிராசஸருடன் தொடர்பை ஏற்படுத்தி பதிவேடுகளில் பதிவாகியுள்ள உள்ளடக்கங்களை பெற்று அதன் மதிப்பை சோதனை செய்யும் இது கிட்டத்தட்ட மின்சுற்று முன்மாதிரி போன்ற ஒரு செயலாகும் இதற்கென ஒரு JTAG போர்ட் இருக்கும் அனைத்து மேம்பட்ட பிராசஸர்களும் பிழை திருத்தத்திற்காக ஒரு JTAG போர்ட்டை கொண்டிருக்கும் அதை நாம் இந்த மின்சுற்று முன் மாதிரியில் காணலாம் இவ்வாறு நாம் நிரல்களை பதிவிறக்கம் செய்து அதில் பிழைநீக்கம் செய்ய முடியும் இவ்வாறு அந்த அமைப்பு செயல்படுகிறது இந்த பொறிமுறை மூலம் பதிவேடுகளின் மதிப்பை புகைப்படம் எடுக்க முடியும் அதுபோல் ICE பொறிமுறை மூலம் என்ன சிக்கல் என்பதை பகுப்பாய்வு செய்ய முடியும் ஆக உட்பொதிக்கப்பட்ட பயன்பாடுகளுக்கு கணினி போன்ற தளத்தில் வடிவமைக்கும்போது இந்த சிறப்பம்சம் முக்கியமான ஒன்றாக அமைகிறது நாம் ARM பிராசஸரின் வரலாற்றை சற்று சுருக்கமாக பார்ப்போம் 1985 ஆம் ஆண்டில் வணிக ரீதியிலான 26 பிட் கொண்ட முதல் RISC பிராசஸராக அறிமுகம் செய்யப்பட்டது அது ARM1 என்று அழைக்கப்பட்டது அடுத்து 1987 ல் இணைபிராசஸரோடு இரண்டாவது பதிப்பாக வெளிவந்தது அது ARM 2 ARM 3 போன்ற பிராசஸர் வகைகளில் அமுல்படுத்தப்பட்டது பிறகு 1992 ல் மூன்றாம் பதிப்பு வெளியானது அது 32 பிட் பிராஸஸரை கொண்டது அதுமட்டுமல்லாமல் மெமரியை நிர்வகிக்கும் அலகு மற்றும் பெருக்கல் குவிப்பு அலகு ஆகியவற்றையும் உள்ளடக்கியது அது பெரும்பாலும் சமிக்ஞை செயலாக்க பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது இது ARM6 ARM7 வகைகளில் அமுல்படுத்தப்பட்டது பிறகு 1996 இல் நான்காம் பதிப்பு வெளிவந்தது அதில் thumb கட்டளை தொகுப்பு உள்ளடக்கப்பட்டு இருந்தது இவை உள்ளடக்கப்பட்ட வடிவங்கள் ARM7 TDMI ARM8 ARM 9 Strong ARM ஆகியனவாகும் இந்த அனைத்து வகைகளிலும் thumb கட்டளை தொகுப்பு உள்ளடக்கப்பட்டிருந்தது 1999 ல் DSP மற்றும் Jazelle பதிப்புகள் வெளியாகின அவற்றில் ஏராளமான இணை செயலாக்க வசதிகள் உள்ளடக்கப்பட்டு பிறகு ARM 10 ப்ராசசர் வெளிவந்தன பிறகு 2001 இல் SIMD வெளியிடப்பட்டது Thumb 2 என்பது Thumb கட்டளை தொகுப்பின் விரிவாக்கப்பட்ட வடிவமாக வெளியானது பிறகு பாதுகாப்புக்காக இந்த நம்பிக்கை மண்டலம் மற்றும் பல்முறைசெயல்பாடு வசதிகள் வந்தன இவை அனைத்தும் ARM 11 பதிப்புகளில் உள்ளடக்கப்பட்டிருந்தன பிறகு ARM மூன்றுவிதமான சுயவிவரங்களாக வெளியிடப்பட்டன கணினி சேவையகம் சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு ARM இன் A தொடர்களும் நுண் கட்டுப்படுத்திகளுக்காக M தொடர்களும் நிகழ்நேர செயல்பாடுகளுக்காக R தொடர்களும் என மூன்று விதமான சுயவிவரங்கள் அடங்கிய திட்டம் மற்றும் பல கூடுதல் சிறப்பம்சங்களுடன் பாதுகாப்பு வசதி மிதவை புள்ளிகள் செயல்பாடுகள் ஆகிய அம்சங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன இவ்வகையில் அவை செயல்படுத்தப்பட்டன தற்போது நடைமுறையில் நுண்கட்டுப்படுத்தி செயல்பாடுகளுக்காக ARM பதிப்புகளான cortex தொடர்கள் மற்றும் cortex m3 m4 போன்ற பிராசஸர்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவையே தற்போதைய பயன்பாட்டு பதிப்புகள் ஆகும் அடுத்ததாக இந்த ARM கட்டமைப்பை பற்றி பார்ப்போம் இது ஏன் சுவாரசியமாக உள்ளது ஏன் மற்ற பிராசஸர்களை விட சிறப்பானதாக இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இப்பொழுது இந்த தொகுதி வரைபடத்தை பார்த்தோமானால் அதாவது ALU இல் இருந்து தொடங்குவோம் இதில் ஒரு 32 பிட் ALU மற்றும் பதிவேடு வங்கி இருக்கிறது அதில் 32 பிட் பதிவேடுகள் மற்றும் கூடுதலாக 6 நிலைப்பாடு பதிவேடுகளையும் கொண்டுள்ளது இங்கே 32 பிட் ALU இன் செயல்பாடு எவ்வாறு நிகழும் என்று பார்ப்போம் இதில் ஒரு தகவல் A என்ற தகவல் கடத்தி வழியாக வரும் அடுத்த தகவல் பதிவேட்டில் இருந்தோ அல்லது மெமரியில் இருந்தோ அல்லது கட்டளைகள் மூலமாகவோ B என்ற தகவல் கடத்தி வழியாக வரும் ALU இன் முன் பகுதியில் ஒரு பேரல் ஷிப்ட் பதிவேடு இருக்கும் அது செயல் எண்களின் பிட்களை நகர்த்துவதற்கு பயன்படும் இப்பொழுது ஒரு கட்டளையில் முதல் செயல் எண்ணை அனுப்பலாம் இரண்டாவது செயல் எண்ணில் சில பிட்டுகள் நகர்த்தப்பட வேண்டும் பின்னர் இந்த இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை கணக்கிடப்பட வேண்டும் அதாவது xxy2 என்க இதுவே ஒரு சாதாரண பிராசசரில் மேற்கொள்ளும்போது முதலில் Y ஐ இடதுபுறம் நகர்த்த வேண்டும் பிறகு ADD xy என்ற கட்டளையை இயக்க வேண்டும் இதற்கு இரண்டு கட்டளைகள் தேவைப்படுகிறது ஆனால் ARM பிராசஸசரை பொறுத்தமட்டில் மிக சுலபமாக ADD xySHL2 என்ற ஒரே கட்டளையை பயன்படுத்தி கூட்டுத்தொகையை எளிமையாக கணக்கிட முடியும் மேற்கூறப்பட்ட செயல்பாடின் அர்த்தம் என்னவென்றால் இரண்டாவது செயல் எண் இடதுபுறமாக 2 பிட்டுகள் நகர்த்தப்பட்டு பிறகு கூட்டல் செய்யப்படுகிறது இதை ஒரே ஒரு கட்டளையை மட்டுமே வைத்து மேற்கொள்ள முடியும் இதற்காகவே பேரல் ஷிப்ட் பதிவேடு ALU இன் முன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செயல்பாட்டை மேற்கொள்ள இது மிகவும் உதவுகிறது இவற்றுக்கும் மேலாக மற்றுமொரு சுவாரசியமான குறிப்பிடத்தக்க ஒன்று என்னவெனில் அது ALE சமிக்ஞை இருப்பது ஆகும் இதற்கு முன்பு நாம் பார்த்த பிராசஸர்களில் ALE சமிக்ஞை பிராசஸரை விட்டு வெளியே செல்லும் ஏனென்றால் அவை முகவரி மற்றும் தகவலை தனியாக பிரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஆனால் இங்கு ALE சமிக்ஞையை பொருத்தவரை மெமரி சிப் மெதுவாக இயங்கும்போது இந்த ALE சமிக்ஞை பிராசசரிடம் முகவரி பட்டியில் முகவரியை தக்கவைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் இவ்வேளையில் ALE சமிக்ஞை உயர்த்தி வெளியிடப்படும் ஆகவே பிராசஸரானது முகவரி பதிவேட்டில் உள்ள தகவல்களை அப்படியே ALE இல் உள்ள முகவரி தகவல் கடத்தியில் ALE சமிக்ஞை உயர்நிலையில் இருக்கும் வரை வைத்திருக்கும் எனவேதான் ALE குறியீடு திசை பிராசஸரை நோக்கி இருக்கிறது நாம் இதற்கு முன்பு பார்த்த பிராசஸர்களில் இந்தக் குறியீட்டு திசை பிராசஸரில் இருந்து வெளிவந்து மெமரி சிப்பில் உள்ள கட்டுப்பாட்டை நோக்கிச்செல்லும்